இந்த அத்தியாயத்தில் கிராக் ஆரம்பம் மற்றும் கால அவகாசம் தொடர்பான கருத்துக்களை நாங்கள் விவாதித்து வருகிறோம் கடந்த வகுப்பில் ஒரு ஃப்பெட்டிக் கிராக்கின் வளர்ச்சிக்காக பாரிஸ் dadN மற்றும் δ K மிக நேர்த்தியான எம்பிரிக்கல் ரிலேஷனை கொண்டு வந்தார் என்று பார்த்தோம் நாங்கள் அதை பாரிஸ் லா என அழைக்கிறோம் பிராக்சர் இயக்கவியலுக்கு இது மிக முக்கியமான பங்களிப்பு என்று நான் சொன்னேன் உண்மையில் வடிவமைப்பாளர்கள் LEFM இன் கருத்துக்களைப் பயன்படுத்துவதைப் பார்த்தார்கள் ஏனெனில் இது அவர்களுக்கு நடைமுறையில் செயல்படுத்த மற்றும் ஃப்பெட்டிக் காரணமாக கிராக் எவ்வாறு பரவுகிறது என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் கட்டமைப்பானது பாதுகாப்பானதா அல்லது இல்லையா என்பதைக் கண்டறிய ஒரு வழிமுறையை வழங்கியது நான் குறிப்பிட்டுள்ளேன் இது மிகவும் சிக்கலான நிகழ்வு கிராக் வளர்ச்சியில் சூழலுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு பாரிஸ் லா என்னவென்றால் விரிசல் எவ்வாறு வளர்கிறது என்பதற்கான கர்னல் அவருக்கு கிடைத்தது அவர் எல்லா சிக்கல்களையும் கவனித்த பிறகு எம்பிரிக்கல் ரிலேஷனை அடைய முயற்சித்திருந்தால் அவர் ஒரு எம்பிரிக்கல் ரிலேஷன் வந்திருக்க மாட்டார் இப்போது விவாதத்தில் இன்று பார்ப்போம் உண்மையான பரிசோதனையில் காணப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளை விளக்க பாரிஸ் சட்டத்தின் மாற்றங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன உண்மையில் இந்த அத்தியாயத்திற்கு முன்பு கிராக் முனையின் பிளாஸ்டிக் மண்டலத்தை மாடலிங் செய்வது பற்றியும் விவாதித்தோம் சோதனைகளில் காணப்பட்ட நிகழ்வுகளைப் புரிந்துகொள்ள அந்த அறிவு பயனுள்ளதாக இருக்கும் கிராக்கை மூடுதல் வடிவமைப்பாளரின் அணுகுமுறை எனவே அந்த காரணம் அந்த அத்தியாயம் முன்பு ஏன் மூடப்பட்டது இப்போது எல்பரின்மிக முக்கியமான பங்களிப்பை நாங்கள் எடுப்போம் இது 1970 இல் செய்யப்பட்டது கிராக் க்ளோஸர் என்ற கருத்தை அவர் கொண்டு வந்தார் அவர் கவனித்த விஷயம் என்னவென்றால் சுழற்சியின் கீழ் வளர்ந்து வரும் ஒரு பெட்டிக் கிராக்க அதிகபட்ச லோடில் பாதிக்கு மேல் தன்னை மூடிவிடும் இது முற்றிலும் ஒரு சோதனையின் கவனிப்பு ஆகும் அதன் அடிப்படையில் அவர் இந்த வகையான ஒரு சுவாரஸ்யமான முடிவை அடைந்தார் சீரற்ற லோடிங்கின் கீழ் கிராக் வளர்ச்சி கணக்கீடுகளுக்கு இந்த விளைவு குறிப்பிடத்தக்கதாகிறது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஃப்பெட்டிக் என்பது கட்டமைப்பில் செயல்படும் லோடிங்க் மிகவும் கடினமான வகைகளில் ஒன்றாகும் நீங்கள் வீச்சு மாறக்கூடிய லோடிங்கை வைத்திருக்கிறீர்கள் சிரமங்களில் ஒன்று உண்மையான லோடு ஸ்பெக்ட்ரமைக் கண்டுபிடிப்பது எளிதல்ல சில முறைகள் உள்ளன மேலும் நீங்கள் ஆய்வறிக்கையை படிக்க வேண்டும் பின்னர் உண்மையான லோடு ஸ்பெக்ட்ரமை மட்டுமே கணக்கிடுங்கள் எனவே மாறக்கூடிய லோடிங்கை வேண்டும் மாடலிங் பார்வையில் நிலையான வீச்சு லோடிங்கின் கீழ் கிராக் எவ்வாறு வளர்கிறது என்பதைப் படிக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவை களத்திற்கு கொண்டு செல்ல விரும்பினால் ரேண்டம் லோடிங்கை நீங்கள் கணக்கிட வேண்டும் நீங்கள் ரேண்டம் லோடிங்கிற்கு சென்றால் உங்கள் காலத்தின் மதிப்பீடு கணக்கீட்டில் கிராக் க்ளோஸர் பற்றிய கவனிப்புளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் நாம் கண்டுபிடிப்பது என்னவென்றால் அதிகபட்ச லோடுகளில் பாதியை கிராக் மூடுகிறது கிராக் எவ்வாறு திறக்கிறது பரிசோதனையில் என்ன சிரமம் நடைமுறையில் கிராக் அதன் முன்புறத்தில் ஒரே மாதிரியாக திறக்கப்படுவதில்லை மூடியதிலிருந்து திறந்த நிலைக்கு தொடர்ச்சியான மாற்றம் உள்ளது இது ஆரம்ப ஸ்ட்ரெஸ் சோதனை தீர்மானத்தை கடினமாக்குகிறது நீங்கள் சோதனையின் மூலம் சில அப்சர்வேசன்களைச் செய்து இந்த அம்சங்களை ஒரு எண் மாதிரியால் வடிவமைக்க வேண்டும் என்பதை அடையாளம் காணாவிட்டால் நீங்கள் ஒரு எண் மாதிரியை உருவாக்க முடியாது எனவே ஆரம்பத்தில் இதுபோன்ற சிக்கலான நிகழ்வுகளுக்கு நீங்கள் சோதனையை கவனிக்க வேண்டும் எனவே ஆரம்பத்திலிருந்து பின்னர் பகுதிக்கு சாய்வு மாற்றங்கள் உள்ளன ஆரம்பத்தில் இது மிகவும் கடினமானது ஆரம்ப சாய்வு மூடிய விரிசலால் கட்டளையிடப்படுகிறது அதாவது கிராக் நீளம் சிறியதாக இருப்பதைப் போல செயல்படுகிறது பின்னர் உங்களிடம் ஒரு சாய்வு உள்ளது அதிக லோடுகளில் கிராக் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதால் சாய்வு வேறுபட்டது எனவே ஒரு ஃப்பெட்டிக் கிராக் மாதிரியானது ஸ்ட்ரெஸ் இடப்பெயர்வின் தன்மை பைலினியராக அனுபவித்தால் அது மீண்டும் மாதிரியாகும் நடைமுறையில் இதிலிருந்து நீங்கள் ஒரு மென்மையான மாற்றத்தை பெறுவீர்கள் அதுவும் இங்கே சித்தரிக்கப்பட்டுள்ளது இங்கே கேள்வி என்னவென்றால் கிராக் எப்போது மூடப்படும் என்பதை நீங்கள் எவ்வாறு அடையாளம் காண்பீர்கள் கிராக் எப்போது திறக்கும் சோதனை ரீதியாக அளவிட இது மிகவும் கடினம் மக்கள் அதை செய்ய பல்வேறு வழிகளைக் கண்டறிந்துள்ளனர் இதை விவரிக்கும் ஒரு வழி என்னவென்றால் இந்த ஸ்ட்ரெஸ் நீங்கள் சொல்கிறீர்கள் சாய்வின் மாற்றம் இருக்கும்போது கிராக் முழுமையாக திறக்கப்படுகிறது உங்களிடம் ஒரு வளைந்த பகுதி இங்கே நேராக மாறும் போது நீங்கள் சொல்வது இந்த கிராக் மூடப்பட்டுள்ளது கிராக்கின் ஒரு பகுதி மூடப்பட்டுள்ளது எனவே இது மதிப்பீட்டின் ஒரு வழி இந்த கட்டத்தில் கிராக் மூடுதலின் வரலாறு என்ன என்பதைப் பார்ப்பதும் புத்திசாலித்தனம் என்பது உங்களுக்குத் தெரியும் ஆரம்பத்தில் கிராக் க்ளோஸர் நடக்கும் என்று மக்கள் நம்பவில்லை இதை எல்பர் ஆய்வு செய்தார் 1983 ஆம் ஆண்டில் தற்போதைய உள்ளடக்கங்களில் அவர் எழுதிய ஒரு ஆய்வறிக்கை இருந்தது அதில் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் நான் பட்டதாரி மாணவராக இருந்தபோது கிராக் க்ளோஸர் நிகழ்வின் அசல் கண்டுபிடிப்பு செய்யப்பட்டது என்று அவர் கூறுகிறார் பல ஆண்டுகளாக இயக்கப்பட்ட முயற்சியின் விளைவாக இருப்பதை விட இது ஒரு ஃப்பெட்டிக் கிராக் பிளேட்டை வெட்டும்போது செய்யப்பட்ட இரண்டாவது கவனிப்பு ஆகும் பார் இது மிகவும் முக்கியமானது உங்களுக்குத் தெரியும் சில நேரங்களில் நீங்கள் மிகவும் முறையான ஆய்வு செய்வீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைப்பதில்லை இங்கே இது ஒரு முறையான ஆய்வு அல்ல என்று அவர் ஒப்புக்கொள்கிறார் அவர் ஒரு சுவாரஸ்யமான விசயத்தை கவனித்துள்ளார் அவர் ஒரு நல்ல பரிசோதனை நிபுணர் அவர் எந்த விவரங்களையும் தவறவிடவில்லை பரிசோதனை நிபுணர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் அடிப்படை புரிதலில் இருந்து எதாவது விலகி இருந்தால் அதை நங்கு பார்த்து பதிவு செய்யுங்கள் மிக நேர்த்தியாக சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் கவனித்ததை பதிவு செய்து வந்தால் புதிய கோட்பாடுகள் உருவாகலாம் கிராக் க்ளோஸர் கருத்தில் இதுதான் நடந்தது உண்மையில் அவர் அறிக்கை செய்தபோது அது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நிராகரிக்கப்பட்டது அதற்கான அவரது மேற்கோளைப் படிப்பேன் அவர் கூறுகிறார் புவியியல் இருப்பிடம் காரணமாக அடுத்த மாதங்களில் எப்படி என்று எனக்குத் தெரியாது அந்த நேரத்தில் எனது ஆய்வறிக்கையில் அந்த கண்டுபிடிப்பை நான் எழுதினேன் பிராக்சர் மெக்கானிக்ஸில் தற்போதுள்ள பல பாடங்களுக்கு முரணாகப் பேசப் போகிறேன் அல்லது கிராக் வளர்ச்சியின் சிக்கலான தீர்வுக்கு வேரியபல் ஆம்ப்ளிட்யூட் லோடிங்க் எவ்வளவு பங்களித்தது சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அடுத்த சில வாக்கியங்கள் இது இவ்வாறு கூறுகிறது எனது ஆய்வறிக்கையை ஆரம்பத்தில் முதல் அமெரிக்க விமர்சகர் நிராகரித்த பிறகு எனது ஆராய்ச்சியைத் தொடர ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசிற்குச் சென்றேன்' கதை இப்படியே செல்கிறது உங்களுக்கு தெரியும் பாவம் ஒருவர் நல்ல கவனிப்பைக் கண்டார் வழக்கமான சிந்தனையால் அந்த விரிசலை மூட முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதால் அவர் அறிக்கை செய்தபோது அந்த ஆய்வறிக்கையை நிராகரித்தனர் பின்னர் அவர் தொடர்ந்தார் நாசா லாங்லி ஆராய்ச்சி மையத்தில் சேர்ந்தார் இப்போது இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை உண்மையில் நான் படிப்பது தற்போதைய உள்ளடக்கங்களிலிருந்துஇது டிசம்பர் 12 1983 இல் வெளியிடப்பட்டது அங்கு ஃப்பெட்டிக் கிராக் மூடுதலின் முக்கியத்துவம் குறித்த அவரது ஆய்வறிக்கை பிளேன் கட்டமைப்புகளில் சேத டாலெரான்ஸ் ASTM STP 486 என வெளியிடப்பட்டது அந்த அறிக்கை 240 மேற்கோளைக் கொண்டிருந்தது240 மேற்கோள்களை என்று நான் நினைவில் வைத்திருக்கிறேன் இது முதலில் நிராகரிக்கப்பட்ட மேற்கோள் கிளாசிக் என விவாதிக்கப்படுகிறது இது ஒரு மேற்கோள் கிளாசிக் ஆனது மேலும் நாம் பார்ப்போம் கிராக் க்ளோஸ்ரின் கருத்து என்ன என்பது பற்றி எனவே இதை நான் குறிப்பிட்டுள்ளேன் இது மீண்டும் சுருக்கமாக உள்ளது 1970 ஆம் ஆண்டில் எல்பர் கவனமாக திட்டமிடப்பட்ட சோதனை விசாரணைகளின் மூலம் நிரூபித்தார் 0 விலிருந்து டென்சன் லோடிங்க் வரை R முதல் R 0 க்கு சமமான ஒரு பெட்டிக் கிராக் 0 லோடில் ஓரளவு அல்லது முழுமையாக மூடப்படலாம் இந்த கவனிப்பு பெட்டிக் கிராக் வளர்ச்சி ஆய்வுகளில் புதிய கருத்துகளுக்கு வழிவகுத்தது வெளிப்படையாக ஆரம்ப தயக்கத்திற்குப் பிறகு ஆரம்பத்தில் அவரது தியரியை மக்கள் ஏற்கவில்லை ஒருமுறை இது உறுதியாக இருந்தது மக்கள் அதை எவ்வாறு மாதிரியாகக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் இந்த கவனிப்பின் இறுதி பயன்பாடு என்னவென்றால் உங்கள் கிராக் வளர்ச்சி கணக்கீட்டை எவ்வாறு மாற்றுவது தான் வடிவமைப்பாளர்களின் அணுகுமுறையை முதலில் பார்ப்போம் எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது கிராக் மூடுதலைக் கணக்கிட வடிவமைப்பாளர்கள் மாற்றியமைக்கப்பட்ட பாரிஸ் லா வை பின்வருமாறு பயன்படுத்துகின்றனர் இயல்பான பாரிஸ் லா dadN c𝜹km இங்கே 𝜹k எனும் சொல் 𝜹k எஃபக்ட்டிவ் என வைக்கப்படுகிறது 𝜹k எஃபக்ட்டிவ் என்றால் என்ன எனக்கு சைனூசாய்டல் மாறுபாடு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனக்கு Kmax மற்றும் Kmin 0 ஆக உள்ளது ஆனால் உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ் மட்டுமே கிராக் திறக்கத் தொடங்குகிறது பின்னர் உங்களுக்குத் தெரியும் கிராக் மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் Kop இன் இந்த மதிப்பால் கிராக் மூடுகிறது எனவே பயனுள்ள 𝜹k என்பது Kmax மற்றும் Kop இடையே உள்ளது எனவே 𝜹k திறம்பட எடுத்துக்கொள்வதன் மூலம் கிராக் மூடுதலின் நிகழ்வுகளை மக்கள் உட்பொதிக்க முடியும் இப்போது கேள்வி என்னவென்றால் 𝜹k எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் அங்குதான் சவால் உள்ளது இது ஒரு எளிய பணி அல்ல கருத்துப்படி கிராக் சுழ்ற்சி ஒரு பகுதி மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் உண்மையான 𝜹 Kவை விட 𝜹 Kஎஃபக்ட்டிவ் என்ன என்று பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் 𝜹 Kஎஃபக்ட்டிவ் கிடைக்கும் பல மாதிரிகள் முன்மொழியப்பட்டுள்ளன மக்கள் பரிசோதனை செய்து கணக்கிட்டுள்ளனர் ஸ்ட்ரெஸ் விகிதத்தின் விளைவை நீங்கள் கொண்டு வர வேண்டும் R இன் செயல்பாடாக 𝜹 K பயனுள்ள மாற்றங்களை எவ்வாறு செய்கிறது எனவே ஆராய்ச்சி இப்படித்தான் தொடர்ந்தது 𝜹 K எவ்வாறு திறம்பட வளர்ந்தது என்பதை நாம் பார்ப்போம் எனவே 𝜹 K எஃபக்ட்டிவ் என்பது Kmax K opening ஆகும் அங்கு சுழற்சியின் போது கிராக் முழுமையாகத் திறக்கும்போது K op என்பது KI யின் மதிப்பு இதை மதிப்பீடு செய்வது கடினம் எங்கள் கிராக் வளர்ச்சி கணக்கீட்டில் கிராக் மூடுதலை நான் உட்பொதிக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதை செய்ய வேண்டும் எம்பிரிக்கல் ரிலேஷன் பதிவாகியுள்ளன கிராக் க்ளோஸர் உண்மையில் நடப்பதை உறுதி செய்வதற்காக எல்பர் கிராக் க்ளோஸர் ஸ்ட்ரைஷன் வடிவத்தின் வடிவத்தை பாதிக்கக்கூடும் என்பதைக் காண்பிப்பதற்கான பிரகடன ஆதாரங்களையும் வழங்கியது நீங்கள் வரலாற்றைப் பார்த்தால் கண்டுபிடிப்பைப் அறிக்கை எவரும் 'ஆம் அவருடைய கண்டுபிடிப்பு சரியானது' என்று நியாயப்படுத்த வேண்டும் அவர் இல்லையென்றால் அதை செய்யுங்கள் அந்த கருத்து அங்கீகரிக்கப்படாது டக்டேல் மாதிரியின் விஷயத்தில் நாங்கள் பார்த்தோம் அவர் பரிசோதனை செய்தார் ஆனால் அவர் முடிவைப் பதிவுசெய்யவில்லை எனவே ஆரம்ப கட்டங்களில் டக்டேல் மாதிரியை ஏற்கக்கூடாது என்பதில் பயிற்சியாளர்களிடையே சந்தேகம் இருந்தது ஹான் மற்றும் ரோசன்ஃபீல்ட் சோதனை ஆதாரங்களை வழங்கியவுடன் மக்கள் டக்டேல் மோடைப் பயன்படுத்தத் தொடங்கினர் எனவே எல்பரைப் பொறுத்தவரையில் கிராக் க்ளோஸர் குறித்து அவர் புகாரளித்தபோது இதுபோன்றது நடப்பதைக் காண்பிப்பதற்கான பின்னணி ஆதாரங்களையும் வழங்கினார் இதன் விளைவு என்னவென்றால் கிராக் மூடலின் போது ஏற்படும் சிதைவுகள் காரணமாக ஸ்ட்ரைஷன் சிகரங்கள் தட்டையானவை நான் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு முக்கியமான பிரச்சினை என்னவென்றால் முழுமையாக திறந்த விரிசலுடன் தொடர்புடைய ஸ்ட்ரெஸ் தீவிரத்தை எவ்வாறு மதிப்பிடுவது நீங்கள் கவனிக்க வேண்டியது பிராக்சர் கடினத்தைப் போலன்றி K திறப்பு என்பது மேட்டிரியல் கான்ஸ்டன்ட் அல்ல ஆனால் பல பாக்டர்களைப் பொறுத்தது எனவே அது சிக்கலை கடினமாக்குகிறது வெவ்வேறு உலோகக்கலவைகள் வெவ்வேறு க்ளோஸர் பிகேவியர் வெளிப்படுத்துகின்றன எனவே இது ஒரு கவனிப்பு எனவே கண்டுபிடிக்க நீங்கள் நிறைய சோதனைகள் செய்ய வேண்டும் கொடுக்கப்பட்ட அலாய் கூட எனவே இது சிக்கலை மிகவும் சிக்கலாக்குகிறது நான் நினைக்கிறேன் உங்களிடம் எல்பர் எழுதிய ஆய்வறிக்கை உள்ளது இது 1970 இல் சுழற்சி டென்ஷனின் கீழ் பெட்டிக் கிராக் வளர்ச்சி' என்று வெளியிடப்பட்டது இது பொறியியல் பிராக்சர் மெக்கானிக்ஸ் வெளியிடப்பட்டது இது 37 முதல் 45 வரையிலான தொகுதி எண் 2 ஆகும் அவர் எவ்வாறு படைப்பை வழங்கியுள்ளார் என்பதைப் பாருங்கள் Keffகான எம்பிரிக்கல் ரிலேஷன் எனவே 𝜹 Keff என்றால் என்ன என்பதைக் கண்டறிய உங்களுக்கு எம்பிரிக்கல் ரிலேஷன் உள்ளன உங்களுக்கு தெரியும் அனைத்து விண்வெளி கட்டமைப்புகளுக்கும் அலுமினியம் மிகவும் முக்கியமானது எனவே உங்களிடம் 2023 டைட்டானியம் உள்ளது அதாவது T3 அலுமினியம் 𝜹 K ஐ விட 𝜹Keff ஐ 0 4 R என்று எல்பர்தெரிவித்தார் இதில் R என்பது ஸ்ட்ரெஸ் விகிதமாகும் stress ratio அவர் 0 R வரம்பிற்கான ரிலேஷனை பெற்றார் R 0 முதல் 0 7 வரை உள்ளது R இன் இந்த வரம்பை விரிவுபடுத்திய பிற ஆராய்ச்சியாளர்களும் இருந்தனர் இங்கே குறிப்பு நீங்கள் கண்டுபிடிக்க சில வழிகள் இருக்க வேண்டும் K இன் மதிப்பு என்ன தேவைப்பட்டால் நான் அதை பெரிதாக்க முடியும் எனவே இது உங்களிடம் உள்ள சமன்பாடு மற்றொரு ஆராய்ச்சியாளர் R பற்றிய கருத்தில் கொள்ள வேண்டுமானால் அதே அலாய் பின்வரும் சூத்திரத்தைப் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் இது இன்னும் கொஞ்சம் விரிவானது நாங்கள் அதைப் பார்ப்போம் ஆனால் நீங்கள் இந்த சமன்பாட்டை எழுதலாம் 𝜹 Keff 𝜹 K 0 33R0 12R2 என வழங்கப்படுகிறது இது 1≤R≤0 54 எனவும் இருக்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு எம்பிரிக்கல் ரிலேஷனும் உள்ளது கிராக் கிளோஸர் தற்போதைய கவனம் எனவே ஆய்வறிக்கையை பாருங்கள் நீங்கள் கொடுத்த அலாய் கண்டுபிடிக்க பயன்பாட்டிற்கான எம்பிரிக்கல் ரிலேஷன் என்ன பின்னர் நீங்கள் கிராக் க்ளோஸர் என்ற கருத்தை பயன்படுத்த முடியும் கிராக் மூடுதலின் தற்போதைய கவனம் என்ன ஏனெனில் ஆரம்பத்தில் மக்கள் கிராக் கிளோஸர் ஏற்கத் தயாராக இல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத் தொடங்கியதும் கிராக் கிளோஸர் நடத்தை மற்றும் கிராக் வளர்ச்சி விகிதங்களில் அதன் தாக்கத்தை அளவிட வகைப்படுத்த மற்றும் கணிக்க பல்வேறு ஆராய்ச்சியாளர்களால் பெரும் முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆராய்ச்சியின் பெரும்பகுதி இயற்கையில் சோதனைக்குரியது அதைத்தான் நிகழ்வுகள் சிக்கலானவை என நான் சொன்னேன் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோதனைகள் மூலம் என்ன நடக்கிறது இத்தகைய உள்ளீடுகளுடன் நீங்கள் எண் மாதிரிகளை உருவாக்க முடியும் சோதனையின் முக்கிய சிரமம் என்ன சோதனைகளில் உள்ள முக்கிய சிரமங்களில் ஒன்று இடப்பெயர்வு வரலாறுகளின் தகவல்களை ஸ்பெசிமெனின் நடுப்பகுதியில் ஒரு தடிமனான மாதிரியில் பெறுவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன் கிராக் திறப்பு முன்புறத்தில் ஒரே மாதிரியாக இல்லை எனவே என்னிடம் ஒரு தடிமனான மாதிரி இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு இடையில் உள்ள பகுதி திறந்திருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனக்கு சோதனை அளவீட்டு இருக்க வேண்டும் அப்போதுதான் அது மிகவும் யதார்த்தமாக இருக்கும் எளிதில் அணுக முடியாததால் இது சவாலானது இந்த புள்ளிகளை நீங்கள் எழுத முடிந்தது என்று நினைக்கிறேன் நீங்கள் எழுத நேரம் போதுமானது சோதனை கடினம் என்பதைக் கண்ட பின்னர் நிகழ்வுகளை ஆய்வு செய்ய பொருத்தமான எண் மாதிரிகளை உருவாக்குவதில் தற்போதைய கவனம் உள்ளது இது மட்டுமல்லாமல் T ஸ்ட்ரெஸ் விளைவையும் அவர்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறார்கள் இது ஃபோட்டோ இலாஸ்டிசியன்ஸ் Photoelasticians 𝞼 நாட் x கிராக் முனை ஸ்ட்ரெஸ் மற்றும் இடப்பெயர்ச்சி துறைகள் பற்றி விவாதித்தபோது இதைப் புரிந்துகொள்வதில் நாங்கள் அதிக நேரம் செலவிட்டோம் எனவே அவர்கள் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் K க்கு மட்டும் கட்டுப்படுத்த விரும்பவில்லை அவர்களும் இரண்டாவது காலத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள் அத்தகைய முயற்சி வரையறுக்கப்பட்ட உறுப்பு முறைகளைப் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகிறது இது சமீபத்தில் ராய்சவுத்ரி மற்றும் டாட்ஸால் R Dodds தெரிவிக்கப்பட்டது இது 2004 இல் ஒரு ஆய்வறிக்கையாகும் இதை நான் உங்களுக்காக வாசிப்பேன் என்று நினைக்கிறேன் இது ராய்சவுத்ரி மற்றும் ஆர் Dodds ஆகியோரால் 3 D சிறிய அளவிலான யில்ட் பெட்டிக் கிராக் க்ளோஸர் மீது T ஸ்ட்ரெஸ்விளைவு' இது 2004 இல் வெளியிடப்பட்ட இன்டர்நேஷனல் ஜர்னல் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரில் உள்ளது நீங்கள் தாளின் விவரங்களைக் காண முடியும் நாங்கள் மேலும் முன்னேறுவதற்கு முன்பு எல்பர் எழுதிய மேற்கோள் கிளாசிக் மொழியில் வந்த மற்றொரு குறிப்பையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்பது உங்களுக்குத் தெரியும் அவர் இப்படி குறிப்பிடுகிறார் எந்தவொரு நிகழ்வின் ஆரம்ப கண்டுபிடிப்பிலிருந்து இலாபகரமான பயன்பாடு வரையிலான நேரம் பெரும்பாலும் நீண்டது இந்த வழக்கில் கிராக் கிளாஸர் என்று பொருள் எண்ணியல் கிராக் வளர்ச்சி கணக்கீடுகளில் கிராக் மூடுதலைச் சேர்ப்பது துல்லியத்தன்மையைப் பெறுவதற்கு குறிப்பிடத்தக்க செலவு மற்றும் சிக்கலைச் சேர்க்கிறது விண்வெளி மற்றும் ஏரோநாட்டிக்ஸ் தொழிற்சாலைகளில் மட்டுமே தேவை பல தொழில்கள் எளிமையான மற்றும் குறைவான துல்லியமான கோட்பாடுகளை தொடர்ந்து பயன்படுத்துகின்றன இது தொடர்ச்சியான ஆராய்ச்சியை கிராக் மூடுதலில் அடிப்படை ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக விட்டுவிடும் ஒரு சுழற்சியில் ஒரு விரிசலுக்கு முன்னால் ரெசிடியூல் ஸ்ட்ரெஸ் பிளாஸ்டிசிட்டியால் தூண்டப்பட்ட கிராக் க்ளொசர் Residual stress ahead of a crack in a cycle Plasticity induced crack closure எனவே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ஒரு புதிய விசயங்களை பயன்படுத்த விரும்பினால் அது மலிவானதாக இருக்காது இது கூடுதல் செலவு வருகிறது இப்போது நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் சென்று புரிந்துகொள்ள முயற்சிப்போம் கிராக் க்ளொசர் என்றால் என்ன கிராக் க்ளொசர் பல்வேறு வகைகள் உள்ளன நாம் முதலில் பார்ப்போம் பிளாஸ்டிசிட்டியால் தூண்டப்பட்ட கிராக் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் கருத்து என்னவென்றால் ஒரு சுழற்சியில் கிராக்குக்கு முன்னால் ஏற்படும் ரெசிடுயல் என்ன ஒரு சிறிய பாணியில் இங்கே காண்பிக்கப்படுவது என்னவென்றால் உண்மையில் நீங்கள் ஒரு சைனூசாய்டல் லோடு இருக்கும்போது நீங்கள் உண்மையில் 0 முதல் அதிகபட்சம் செல்லும் வளைவின் ஒரு பாதியைப் பார்க்கிறீர்கள் எனவே நான் அதிகபட்சமாக 0 க்குச் செல்லும்போது கிராக் முனையில் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே நீங்கள் 0 முதல் அதிகபட்சம் வரை சென்று பின்னர் கீழே வாருங்கள் மேலும் இதன் முடிந்தவரை நேர்த்தியான படங்களை உருவாக்குங்கள் எனவே இதை நான் கிராக் என்று வைத்திருக்கிறேன் எனக்கு ஆக்சிஸ் r ஆக உள்ளது இது அளவிடப்படும் தூரம் உங்களிடம் உள்ள இந்த ஆக்ஸிஸ்ஸில் ஸ்ட்ரெஸ் குறிக்கப்பட்டுள்ளது எனவே உங்களிடம் ட்ரெஸ்கா யில்ட்அளவுகோல் உள்ளது இதை நான் 𝛔x எனக் குறித்தேன் எனவே இது கிடைமட்டமாக இருக்கும் கிராக் ஆக்ஸிஸ் இதில் சில மாறுபாடுகள் இருக்கும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் மோடு 1 ல் பிளாஸ்டிக் மண்டலம் வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் நீல நிறத்தில் காட்டப்படுவது எலாஸ்டிக்கலி டிபார்ம்ட் நெயிபௌர்ஹூட் லேசான வெளிர் பழுப்பு நிறம் பிளாஸ்டிக்கலி டிபார்ம்ட் மெட்டிரியலை காட்டுகிறது எனவே நீங்கள் அடையாளம் காண வேண்டியது என்னவென்றால் ஒரு கிராக் இருப்பதால் உங்கள் வெளிப்புற லோடிங்க் மிகவும் சிறியதாக இருந்தாலும் லோடு படிப்படியாக 0 முதல் உச்சத்திற்கு அதிகரிக்கும் போது நீங்கள் கிராக் முனையில் அருகே பிளாஸ்டிக் டிபார்மேசனை கொண்டிருப்பீர்கள் எனவே லோட் செய்யும் போது இது நிகழ்கிறது எங்கள் கவனம் என்ன நாம் பார்க்க விரும்புகிறோம் ஒரு சுழற்சியில் ஒரு கிராக்குக்கு முன்னால் ரெஸிடியூவல் ஸ்ட்ரெஸ் என்ன இதுவும் நீங்கள் கவனிக்க வேண்டும் நாங்கள் ஒரு மெட்டிரியலை பார்க்கிறோம் நாங்கள் அதை முதல் முறையாக லோட் செய்தோம் உங்களிடம் ஒரு எலாஸ்டிக் பகுதியால் சூழப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் மண்டலம் உள்ளது நான் லோடை குறைக்கும்போது என்ன நடக்கும் எலாஸ்டிக் பகுதிக்கு என்ன நடந்தாலும் அது மீண்டும் அதன் அசல் நிலைக்கு வரும் கிராக் முனையில் பிளாஸ்டிக் டிபார்மேசன் இல்லை என்றால் மீண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் நீங்கள் கிராக் முனை அருகே பிளாஸ்டிக் டிபார்மேசன் மண்டலத்தைக் கொண்டிருப்பதால் எலாஸ்டிக் மீட்பு இந்த இடத்தில் சுருக்கிவிடும் பிக்டோரியலாக என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அருகிலுள்ள ஒரு எலாஸ்டிக் மீட்பு காரணமாக இன்னும் சிறிய அளவிலான பிளாஸ்டிக் மண்டல நிலையில் இருக்கும் ஒரு மண்டலத்தை நீங்கள் பெறுவீர்கள் சாராம்சத்தில் ஒரு சுழற்சியின் முடிவில் நீங்கள் ரெசிடுயல் ஸ்ட்ரெஸ் உருவாக்குவீர்கள் இந்த கருத்தை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் பாராட்ட வேண்டும் ஒரு சுழற்சியின் முடிவில் நீங்கள் ஒரு ரெசிடுயல் ஸ்ட்ரெஸ் முறையைப் பெறுவீர்கள் இது கிராக் முனை அருகில் கம்ப்ரெஸிவாக இருக்கும் படிகள் என்ன லோடு வெளியிடப்படும் போது எலாஸ்டிக் மண்டலம் மீண்டும் திரும்புகிறது செயல்பாட்டில் பிளாஸ்டிக் டிபார்மேசன் பகுதியில் ஒரு கம்ப்ரெஸிவ் லோடு அறிமுகப்படுத்துகிறது எனவே உங்களுக்கு ரெசிடுயல் கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ் ரெசிடுயல் டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் வேறு பல விவாதங்கள் அதிக லோடு இருக்கும்போது என்ன நடக்கும் கிராக் இருந்தால் என்ன ஆகும் இவை அனைத்திற்கும் நீங்கள் அடையாளம் காண வேண்டும் ஏனெனில் லோடு அதிகரித்து குறைகிறது கிராக் முனைக்கு பிற்கு முன்னால் ரெசிடுயல் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு உள்ளது நீங்கள் பெற வேண்டிய முதல் அறிவு இதுவாகும் எனவே நான் என்ன செய்வேன் இந்த இயங்குபடத்தை மீண்டும் காண்பிக்கிறேன் இந்த படத்தை முடிந்தவரை கவனமாக வரைந்துள்ளீர்கள் இப்போது நாம் என்ன செய்வோம் நான் காண்பிக்கும் இயங்குபடத்தை மீண்டும் இயக்குவோம் லோடு 0 முதல் உச்ச மதிப்புக்கு அதிகரிக்கும்போது என்ன நடக்கும் எனவே உங்களிடம் ஒரு பிளாஸ்டிக் மண்டலம் இருக்கும் இது எலாஸ்டிக் பகுதி மேலும் இது பிளாஸ்டிக் முனையின் பிளாஸ்டிக் மண்டலத்தின் தோராயமான வடிவம் எலாஸ்டிக் பகுதியால் சூழப்பட்டுள்ளது இது திட்டவட்டமானது நினைக்க வேண்டாம் விரிசலைச் சுற்றி ஒரு வட்டம் மட்டுமே எலாஸ்டிக் உள்ளது இல்லை அது அவ்வாறு இல்லை காட்சிப்படுத்தல் நோக்கத்திற்காக நாம் உணர வேண்டியிருப்பதால் ஏதோ ஒன்று சென்று அதை சுருக்குகிறது உங்களுக்கு தெரியும் அந்த காட்சிப்படுத்தல் மிகவும் நல்லது நான் நீல நிறத்தில் எதையாவது காண்பிக்கும் போது அது வேலை செய்யும் இப்போது நான் என்ன செய்யப் போகிறேன் நான் லோடை குறைக்கப் போகிறேன் லோடு 0 முதல் உச்ச லோடுக்கு அதிகரிக்கும் போது இது கதை மேலும் இந்த பிளாஸ்டிக் மண்டலம் டென்ஷன் ஆளாகிறது இது 𝞂ys இன் மதிப்பு எலாஸ்டிக் மீண்டும் இருக்கும்போது லோடு குறையும் போது உங்களிடம் ஒரு பிளாஸ்டிக் மண்டலம் உள்ளது அங்கு ஸ்ட்ரெஸ் என்பது 𝞂ys அதுதான் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது ரெஷிடுயல் டென்ஷனை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ரெஸன் உள்ளது இதை நீங்கள் புரிந்து கொண்டால் எங்கள் எதிர்கால விவாதங்கள் அனைத்தும் விவாதிப்பது எளிதாகிறது இப்போது நீங்கள் பார்க்க வேண்டும் எனக்கு பல சுழற்சிகள் இருந்தால் கிராக் ஒரு பிளாஸ்டிக் வேக் வழியாக செல்லும் அதையும் பார்ப்போம் என்னிடம் மிகச் சிறந்த தொகுப்பு உள்ளது அதன் மூலம் பார்ப்போம் வளர்ந்து வரும் ஃப்பெட்டிக் கிராக்கில் கிராக் முனை பின்னால் ஒரு பிளாஸ்டிக் வேக் உருவாகிறது உங்களுக்குத் தெரியும் எனக்கு ஆரம்ப கிராக் நீளம் உள்ளது இங்கே காண்பிக்கப்படுவது என்னவென்றால் உங்களிடம் ஒரு சுழற்சி லோட் இருப்பதைக் குறிக்கிறது ஒரு சுழற்சியின் முடிவில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பல சுழற்சிளுக்குப் பிறகு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் கிராக் நீளமாக வளர்ந்து வருகிறது பிளாஸ்டிக் வேக் கிராக் நீளமாக வளரும்போது பிளாஸ்டிக் மண்டலமும் வடிவத்தில் வளரும் இது ஒரே வடிவத்தில் இருக்கப்போவதில்லை இதுவும் அதிகரிக்கப் போகிறது அதைத்தான் இயங்குபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை கவனிக்கிறீர்கள் இது போதுமான நீண்ட தூரத்திற்கு செய்யப்படுகிறது பிளாஸ்டிக் டிபார்மேசன் பகுதி வழியாக செல்கிறது இது பிளாஸ்டிக் வேக் என அழைக்கப்படுகிறது எல்பர் கூறியது என்னவென்றால் பிளாஸ்டிக் வேக் மற்றும் ரெசிடியூவல் ஸ்ட்ரைன் இருப்பதால் தான் கிராக்கும் வளர்கிறது ஃப்பெட்டிக் லோடிங்க் இல்லை என்றால் உங்களுக்கு ரெசிடுயல் ஸ்ட்ரெஸ் உருவாக்கம் இருக்காது லோடு அதிகரித்து குறைந்து வருவதால் ரெசிடுயல் ஸ்ட்ரெஸ் உருவாக்கம் உள்ளது ரெசிடுயல் ஸ்ட்ரெஸின் காரணமாக கிராக் அதன் வழியாக அலைய வேண்டும் ரெசிடுயல் ஸ்ட்ரைன் இருப்பதால் பிளாஸ்டிக் வேக் கிராக் கூட மூடுகிறது எப்படி என்று பார்ப்போம் என்னிடம் ஒரு இயங்குப்படம் உள்ளது அது அதை விளக்குகிறது ஆனால் நீங்கள் அடையாளம் காண வேண்டும் கிராக் வளரும்போது பிளாஸ்டிக் மண்டல அளவுகள் அதிகரித்துக்கொண்டே செல்கின்றன மேலும் பிளாஸ்டிக் வேக் உருவாக்கம் நடைபெறும் இது உங்கள் சுழ்ற்சி லோடுடன் செல்கிறது அதுதான் கீழே சித்தரிக்கப்பட்டுள்ளது பல்வேறு வகையான கிராக் க்ளோஸர் உங்களுக்குத் தெரியும் ஒரு அசிலேசன் இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் எனவே நான் என்ன செய்ய முடியும் விரைவாக பெரிதாக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் எனவே நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த வகையான பிறகு நான் ஒரு கிராக் மாதிரியைப் பார்க்கிறேன் என்பதை இது காட்டுகிறது நீங்கள் இங்கே கண்டுபிடிப்பது என்னவென்றால் கிராக் விளிம்புகளில் உள்ள ஒரு ஸ்டிரிப் இனி லோட் ஏற்றபடாவிட்டாலும் பிளாஸ்டிக் டிபார்மேசனுக்கு உட்பட்டது முன்பு பிளாஸ்டிக் வேக் ஏற்படுத்தியது இதை முந்தைய ஸ்லைடில் இதைப் பார்த்தோம் இங்கே சித்தரிக்கப்படுவது என்னவென்றால் என்னிடம் ஒரு சைக்லிக் லோடிங்க் உள்ளது இந்த கட்டத்தில் என்ன நடக்கிறது என்று நான் விவாதிக்கிறேன் அதாவது சில சுழற்சிக்கு பிறகுஅதிக பட்ச லோடில் கிராக்கின் நிலை இப்படி இருக்கும் என்னிடம் ஒரு விரிசல் முழுமையாக திறந்திருக்கும் ஆனால் அதற்கு ஒரு பிளாஸ்டிக் வேக் இருக்கும் கிராக் விளிம்புகளில் உள்ள ஒரு துண்டு இனி ஏற்றப்படாவிட்டாலும் பிளாஸ்டிக் டிபார்மேசன் உட்பட்டது முன்பு பிளாஸ்டிக் வேக் ஏற்படுத்தியது எனவே உங்களிடம் பிளாஸ்டிக் வேக் காட்டப்பட்டுள்ளது நான் லோடை குறைக்கிறேன் என்ன நடக்கும் கிராக் லிப் நிரந்தர நீளம் காரணமாக லோடு குறைக்கப்படும்போது லோடு 0 ஆக இருப்பதற்கு முன்பு அவை மூடப்படும் எனவே அதுதான் இங்கே காட்டப்பட்டுள்ளது வெறுமனே லோடு இதற்கு வரும்போது மட்டுமே ஸ்ட்ரெஸ் மதிப்பு 0 ஆகும்

ஆனால் இந்த கட்டத்தில் கூட கிராக் மூடப்பட்டிருப்பதைக் காணலாம் எனவே SIF effective ஐ இந்த கட்டத்தில் இருந்து கணக்கிட வேண்டும் இது 0 முதல் Kmax வரை செல்ல முடியாது எனவே அதுதான் விவாதிக்கப்படுகின்ற பிரச்சினை எனவே நீங்கள் உண்மையில் பார்ப்பது என்னவென்றால் சுழற்சி லோடின் காரணமாக லோடு அதிகரித்து குறைந்துவிட்டால் ரிஷிடுயல் ஸ்ட்ரெஸ் உருவாக்கம் உள்ளது எனக்கு இது போன்ற பல சைக்கிள் இருந்தால் பிளாக் பிளாஸ்டிக் வேக் வழியாக செல்ல வேண்டும் பிளாஸ்டிக் வேக் லோடு 0 ஐ அடைவதற்கு முன்பு கிராக் முகங்களை மூட வைக்கிறது எனவே இதன் பொருள் ஏற்றுதலின் ஒரு பகுதி மட்டுமே கிராக்கால் உணரப்படுகிறது அதனால்தான் எங்களுக்கு K பயனுள்ளதாக இருக்கிறது இது எல்பர் முன்மொழியப்பட்ட மாதிரி பின்னர் இதேபோன்ற மாதிரிகள் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு முன்மொழியப்பட்டுள்ளன எனவே உங்களிடம் இங்கே இருப்பது என்னவென்றால் லோடு உச்சத்தில் இருக்கும்போது கிராக் முழுமையாக திறந்திருக்கும் லோடு 0 ஐ அடைவதற்கு முன்பே கிராக் மூடப்பட்டுள்ளது எனவே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய பிரச்சினை இதுதான் கிராக் மூடுதலின் நிகழ்வுகளை எவ்வாறு புரிந்துகொள்வது என்பதை இது விளக்குகிறது நீங்கள் மீண்டும் இயங்குபடத்தை காணலாம் இந்த விசயத்தில் உங்களிடம் பிளாஸ்டிக் வேக் உள்ளது பிளாஸ்டிக் வேக் என்றால் என்ன என்பதை இது விளக்குகிறது லோடு குறையும் போது இது காட்டுகிறது லோடு இன்னும் சில மதிப்பைக் கொண்டிருக்கும்போது நீங்கள் காணலாம் கிராக் மூடப்பட்டுள்ளது 0 லோடுயில் வழக்கமான ரெசிடுயல் ஸ்ட்ரெஸ் முறையும் உங்களிடம் உள்ளது நான் நினைக்கிறேன் இதை நான் உங்களுக்காக பெரிதாக்க முடியும் எனவே க்ளோஸர் ஸ்ட்ரெஸ் என இதை நான் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு இங்கே ரெசிடுயல் டென்ஷன் உள்ளது இதன் காரணமாக கிராக் மேற்பரப்புகள் மூடுகின்றன இது dadN கணக்கீடு மூலம் சரியான முறையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அதுதான் அடுத்த ஸ்லைடில் கொடுக்கப்பட்டுள்ளது இதைக் கருத்தில் கொண்டு Kop ஐ K அடையும் வரை கிராக் முகங்கள் திறக்காது நீங்கள் ஏற்கனவே இந்த வரைபடத்தை வரைந்துள்ளீர்கள் இது நீங்கள் 𝜹Keff பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக மட்டுமே நாங்கள் பார்த்தோம் நீங்கள் சீரற்ற லோடிங்க் இருக்கும்போது இது குறிப்பிடத்தக்கதாகிறது நிலையான வீச்சு ஏற்றுவதற்கு நீங்கள் அதைப் பயன்படுத்த விரும்பாமல் இருக்கலாம் ஆனால் விண்வெளி கட்டமைப்புகளுக்கு நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டியிருக்கும் இது எல்பரின் பரிந்துரை இது மலிவானதாக இல்லை அது ஒரு செலவில் வருகிறது இதை நீங்கள் பாராட்டியவுடன் இதேபோன்ற லாஜிகல் ஃப்ரேம் வேலைகளில் புரிந்துகொள்ள எளிதான பிற மாதிரிகள் வழங்கப்படுகின்றன நிலை மாற்றத்தினால் கிராக் க்ளோஸர் கூட நிகழும் பயன்பாட்டு ஸ்ட்ரெஸ் உருவாகும் ஒரு நிலை மாற்றத்தின் விளைவாக உருவாக்கப்பட்ட ரெஷிடுயல் ஸ்ட்ரைன் கிராக் மூடுதலையும் ஏற்படுத்துகிறது இயல்பான நிகழ்வுகளின் பாராட்டு பிளாஸ்டிசிட்டி தூண்டப்பட்ட விசயத்திற்கு மிகவும் ஒத்திருக்கிறது பிளாஸ்டிக் வேக்க்கு பதிலாக இங்கே இது அனைத்தும் நிலை மாற்றத்தால் கட்டளையிடப்படும் இல்லையெனில் இரண்டிற்கும் இடையே ஒப்பீடு உள்ளது அதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இது பிளாஸ்டிசிட்டி தூண்டப்பட்ட கிராக் மூடுதலுக்கு ஒத்ததாகும் இங்கே மீண்டும் நீங்கள் சில சுழற்சிகளுக்குப் பிறகு உச்ச லோடில்பார்க்கிறீர்கள் உச்ச லோடில் கிராக் திறந்திருக்கும் பிளாஸ்டிக் எழுச்சியிலிருந்து வேறுபடுவதற்கு இங்கே நிறம் வேறுபட்டது ஆனால் படங்கள் அடிப்படையில் ஒன்றே இது நிலை மாற்றத்தின் காரணமாகும் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் லோடு 0 ஐ அடைவதற்கு முன்பு குறைக்கப்படும்போது கிராக் மூடப்படும் இது நிலை மாற்றத்தின் காரணமாகும் எனவே அதுதான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே எல்பர் பரிந்துரைத்த கிராக் க்ளோஸர் என்ற கருத்தை மக்கள் புரிந்துகொண்டவுடன் வேறு பல வழிமுறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஒன்று பிளாஸ்டிசிட்டி தூண்டப்பட்டதால் இங்கே இது நீலை மாற்றத்தின் காரணமாகும் மூன்றாவது விசயம் வெட்ஜ் இன்டியூஸ்ட் கிராக் க்ளோஸர் ஆகும் இது பொதுவாக ஆக்கிரமிப்பு சூழலுடன் தொடர்புடைய ஆக்சைடு காரணமாக இருக்கலாம் கரோசனின் தயாரிப்புகள் கிராக் முகங்களுக்கு இடையில் வெட்ஜ் ஆகின்றன அதுதான் இங்கே காட்டப்பட்டுள்ளது நான் அதை கொஞ்சம் பெரியதாக காட்ட முடியும் நிகழும் அரிப்பின் காரணமாக உங்களிடம் அரிப்பினால் உண்டாகும் தயாரிப்புகள் காட்டப்பட்டுள்ளது லோடு குறையும் போது உங்களுக்குத் தெரியும் அரிப்பின் பொருட்கள் காரணமாக கிராக் மூடப்பட்டதாகத் தெரிகிறது இது கிராக் மூடுதலின் ஒத்த விளைவைக் கொண்டுள்ளது இது ஆக்சைடு தூண்டப்பட்ட க்ளோஸர் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஆக்கிரமிப்பு சூழலில் காணப்படுகிறது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிராக் க்ளோஸர் பற்றி விவாதிக்கும்போது சுழற்சி லோடிங்க் காண்பிக்கிறோம் உச்ச லோடில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா லோடு குறையும் போது என்ன நடக்கும் மற்றும் கிராக் முகங்கள் மூடப்படும் போது எனவே இடதுபுறத்தில் மற்றும் வலதுபுறத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதையும் நீங்கள் விளக்க வேண்டும் இடதுபுறம் லோடிங்கை குறிக்கிறது பச்சை புள்ளி எந்த கட்டத்தில் நாம் உண்மையில் கிராக் முகங்களைப் பார்க்கிறோம் என்ற லோடிங்க் வரலாற்றை குறிக்கிறது இது உச்ச லோடில் உள்ளது இது குறைக்கப்பட்ட லோடில் உள்ளது பின்னர் நீங்கள் கடினத்தன்மை தூண்டப்பட்ட க்ளோஸர் உள்ளது இது மற்றொரு நிகழ்வு மேலும் என்னவென்றால் ஃப்பெட்டிக் பிராக்சர் மேற்பரப்பின் நுண்ணிய கடினத்தன்மை இதற்கு காரணமாகிறது நுண்ணிய அளவில் மைக்ரோ கட்டமைப்பு பன்முகத்தன்மை காரணமாக கலப்பு முறை நிலைமைகள் இருக்கலாம் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் இங்கு வந்ததும் உங்களிடம் இருக்க வேண்டியது அதிகமான அறிவியல் அறிவு இவை அனைத்தும் மிகைப்படுத்தப்பட்ட படங்கள் நான் காண்பிக்க போகிறேன் எனவே நீங்கள் ஏன் கிராக் முகங்களை துண்டிக்கிறீர்கள் என்று வந்து சொல்ல வேண்டாம் அத்தகைய உயர் மக்னிபிகேஷன் ஒரு நேரான விளிம்பு கூட துண்டிக்கப்பட்டதாக மட்டுமே தோன்றும் எனவே நீங்கள் பார்க்க வேண்டும் இவை மைக்ரோஸ்கோபிக் படங்கள் அல்ல மிகவும் பெரிதாக்கப்பட்ட நுண்ணிய படங்கள் நீங்கள் அதில் பார்க்க வேண்டியது இதுதான் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னவென்றால் மோடு II காரணமாக இடப்பெயர்ச்சி என்பது மேல் மற்றும் கீழ் கிராக் முகங்களுக்கிடையில் பொருந்தாத தன்மையை ஏற்படுத்தும் இது கிராக் க்ளோஸர் நிகழ்வுகளுக்கு பங்களிக்கிறது அதையும் ஒரு படமாக பார்ப்போம் இங்கே மீண்டும் நீங்கள் லோடின் வரலாற்றைக் காண்கிறீர்கள் உச்ச லோடில் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் குறைக்கப்பட்ட லோடில் இது போன்ற ஒரு படம் உங்களிடம் உள்ளது நான் நினைக்கிறேன் நான் அதை உங்களுக்காக பெரிதாக்க முடியும் மேலும் இது மோடு II வினால் தூண்டப்பட்ட க்ளோஸர் என்று அழைக்கப்படுகிறது இந்த முறை மோடு II லோடிங்க் நுண்ணிய அளவில் வருகிறது எனவே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் கிராக் க்ளோஸர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்வு ஆகும் இது ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும் பிற்கால மக்கள் அதன் பங்கை அங்கீகரித்துள்ளனர் மேலும் பல வழிமுறைகளும் மக்கள் கவனித்து வகைப்படுத்தியுள்ளனர் எனவே அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் 𝜹 K எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதைக் கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழிமுறை உங்களிடம் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அதிக சோதனைகளைச் செய்ய வேண்டும் மற்றும் ஆய்வறிக்கைகளை பார்த்து 𝜹 K எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் அப்போதுதான் da dN ஐ கண்டுபிடிக்க கிராக் க்ளோஸர் மாதிரியைப் பயன்படுத்த முடியும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான அம்சமும் உள்ளது எனக்கு அதிக லோடு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இது பிராக்சர் இயக்கவியல் பார்வையில் இருந்து பயனளிக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேன்டும் நீங்கள் நினைவு கூர்ந்தால் எனது ஆரம்ப விவாதத்தில் பிளாஸ்டிசிட்டி பிராக்சர் இயக்கவியலின் நண்பர் என்று நான் கூறியுள்ளேன் கிராக் வளர்ச்சியில் அதிக லோடுகளின் தாக்கம் உண்மையில் அதன் அடிப்படையில் மட்டுமே நாங்கள் வாதிடுவோம் மக்கள் கவனித்திருக்கிறார்கள் நீங்கள் எப்போதாவது ஆதார சோதனை செய்தால் கட்டமைப்பின் காலா அவகாசம் மேம்படுத்தப்படுகிறது ஆதார பரிசோதனையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவை வடிவமைக்கப்பட்ட லோடுகளில் 125 சதவீதம் வரை அவை கட்டமைப்பை ஏற்றும் எனவே நீங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதிக லோடுகளை வைக்கிறீர்கள் கட்டமைப்பின் வாழ்க்கைக்கு இது உதவியது என்பதை மக்கள் உண்மையான நடைமுறையிலிருந்து கவனித்தனர் அதிகப்படியான லோடு உண்மையில் உதவும் பிளாஸ்டிக் டிபார்மேசன் அடிப்படையில் உங்களிடம் ஒரு ஆதாரம் இருக்கும் மற்றொரு கேள்வி என்ன விதமான அதிக லோடு என்பதே அது இது போன்ற ஒரு வரைபடத்தைப் பார்ப்போம் X ஆக்ஸிஸ் உங்களிடம் கிலோசைக்கிள்களின் எண்ணிக்கை உள்ளது Y ஆக்ஸிஸ் கிராக்கின் நீளம் போடப்படுகிறது இது y ஆக்ஸிஸ் ஒரு பதிவு வரைபடம் துவக்கத்தில் நீங்கள் ஒரு நிலையான வீச்சு எடுப்பீர்கள் இந்த விஷயத்தில் கிராக் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இதற்கு சில எண்களும் உங்களிடம் உள்ளன இது 48 MPa முதல் 113 MPa வரை மாறுபடும் என்பதை நீங்கள் காணலாம் கிராக் வளர்ச்சி இது போன்றது சிறிது நேரத்திற்குப் பிறகு எனக்கு அதிக லோடு உள்ளது இது நேர்மறையிலிருந்து எதிர்மறைக்குச் செல்கிறது இந்த வரைபடத்தின் நோக்கத்திற்காக இது 188 MPa 28 MPa ஆக இருக்கிறது மேலும் கிராக் வளர்ச்சி எப்படி இருக்கும் ஆகவே அதிகப்படியான லோடு நேர்மறையிலிருந்து எதிர்மறையாகச் சென்றபின் நிச்சயமாக கிராக் வளரும் விகிதம் நீங்கள் நிலையான வீச்சு இருக்கும்போது நீங்கள் பார்ப்பதை விட சிறியதாக இருக்கும் ஆனால் உண்மையில் கட்டமைப்பிற்கு பயனளிக்கவில்லை நேர்மறையான திசையில் மட்டுமே எனக்கு அதிக லோடு உள்ள மற்றொரு விஷயத்தை எடுத்துக்கொள்கிறேன் கிராக் வளர்ச்சி விகிதம் எவ்வாறு மாறுகிறது இங்கே நீங்கள் கண்டறிவது என்னவென்றால் நேர்மறையான திசையில் மட்டுமே அதிக லோடு இருக்கும்போது கிராக் வளர்ச்சியில் நிச்சயமாக பின்னடைவு இருக்கும் எனக்கு இங்கே மற்றொரு ஓவர்லோடு உள்ளது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஏன் ஆயினும்கூட அது நன்மை பயக்கும் எனவே ஞானம் கட்டமைப்பை அவ்வப்போது நிரூபிக்கும் சோதனையின் ஷீர் அனுபவத்தால் பெறப்பட்ட மக்கள் அதன் கால அவகாசத்திற்கு உதவியுள்ளனர் பிராக்சர் இயக்கவியல் பார்வையில் உங்களிடம் பதில் உள்ளது நாம் எந்த வழியைப் பார்க்கப் போகிறோம் என்றால் பிளாஸ்டிக் மண்டலம் மிகப் பெரியதாக இருக்கும் எனக்கு அதிக லோடு இருக்கும்போது பிளாஸ்டிக் மண்டலம் மிகவும் பெரியதாக இருக்கும் இது இந்த பின்னடைவுக்கு உதவியது பிளாஸ்டிக் மண்டலத்தின் உங்கள் மாடலிங் மிகவும் முக்கியமானது நீங்கள் ஒரு சுழற்சி லோடு இருக்கும்போது கிராக் முனைக்கு முன்னால் ரெசிடுயல் ஸ்ட்ரெஸ் பெறப்போகிறீர்கள் மேலும் எனக்கு அவ்வப்போது அதிக லோடு இருக்கும்போது எனக்கு மிகப் பெரிய பிளாஸ்டிக் மண்டலம் இருக்கும் அந்த பிளாஸ்டிக் மண்டலம் வழியாக செல்ல வேண்டும் எனவே அது ஒரு வகையில் கிராக் வளர்ச்சியைத் தடுக்கிறது அதற்கான மாதிரி உங்களிடம் உள்ளது இந்த மாதிரி வீலர் முன்மொழியப்பட்டது அதன் விவரங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் மீண்டும் அவர் பாரிஸ் dadN ல் எவ்வாறு அறிக்கை செய்தார் என்பதற்கான அடிப்படை கர்னலுக்குச் செல்வார் அதிக லோடுகளின் விளைவுக்கு இடமளிக்கும் வகையில் மாற்றங்கள் இருக்கும் கிராக் வளர்ச்சியில் அதிக லோடுகளின் தாக்கம் இது பிராக்சர் ஆய்வறிக்கையில் இது மிகவும் முக்கியமானது ஒரு வரைபடத்தில் நிலையான வீச்சுக்காக கிராக் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று நீங்கள் காண்கிறீர்கள் தலைகீழ் லோடுக்கு இது எவ்வாறு பின்னடைவு ஏற்படுத்துகிறது ஒரு திசையில் அதிக லோடுக்கு பின்னடைவு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் எனவே இந்த வகுப்பில் எல்பர் முன்மொழியப்பட்ட கிராக் க்ளோஸர் பற்றிய கருத்துக்களை நாம் அடிப்படையில் பார்த்தோம் கிராக் மூடுவதற்கு அவர் எப்படி வந்தார் என்பதையும் நாங்கள் பார்த்தோம் இதன் விளைவாக ஆரம்பத்தில் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தொடர்ச்சியான முயற்சிக்குப் பிறகு இந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள ஒரு விஞ்ஞான சமூகத்தை அவரால் தயார் செய்ய முடிந்தது இப்போது இது ஒரு வழக்கமானதாகிவிட்டது மேம்பட்ட கால அவகாச மதிப்பீட்டு கணக்கீடுகளில் மக்கள் அதை உட்பொதித்துள்ளனர் மேலும் NASGRO போன்ற மென்பொருள்கள் மற்றும் அத்தகைய மென்பொருள்களை அவர்களின் கால மதிப்பீட்டு கணக்கீட்டின் ஒரு பகுதியாகப் பயன்படுத்துகின்றன